மீண்டும் வரவேற்கிறேன் இது உங்கள் எடுத்துக்காட்டு எண் 32 எனவே இந்த விரிவுரையின் தொடக்கத்தில் ஒரு விஷயத்தைச் சொன்னேன் டி சி சர்க்யூட்க்கு நாம் இவ்வாறு செய்வோம் நாம் பல கணக்குகளை தீர்க்கிறோம் எனவே நாம் சிங்கிள் பேஸ் 3 பேஸ் ஏசி சர்க்யூட்களுக்கு செல்லும்போது இந்த தேற்றம்தியெரெம் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் ஏசி சர்க்யூட்களில் காம்ப்ளெக்ஸ் எண்கள் வரும் எனவே அந்த நேரத்தில் நாம் அவ்வாறு பல உதாரணம் விவாதிக்க முடியாது ஏனெனில் இது ஒரு கால எல்லைக்குட்பட்டது எனவே அந்த நேரத்தில் எடுத்துக்காட்டு எண்ணிக்கை குறைக்கப்படும் ஆனால் விஷயங்கள் உங்கள் டி சர்க்யூட்டைப் போன்றே இருக்கும் அங்கே காம்ப்ளெக்ஸ் எண்கள் கையாளுவோம் எனவே எடுத்துக்காட்டாக இந்த எடுத்துக்காட்டுக்கு வாருங்கள் இந்த விஷயத்தில் இந்த சர்க்யூட்டின் RThevenin ஐ நாம் தீர்மானிக்க வேண்டும் இந்த சர்க்யூட்டில் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் இல்லை அதாவது உங்கள் பரிசோதனையிலிருந்து நீங்கள் அதை VThevenin 0 உண்மையில் 0 ஆக மாற்றலாம் ஏனென்றால் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் இல்லை RThevenin அல்ல VThevenin 0 இங்கே VThevenin 0 ஆனால் RThevenin கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் டிபெண்டென்ட் சோர்ஸ் உள்ளது அது 2 ix மற்றும் இது ix ஆனால் டிபெண்டென்ட் சோர்ஸ் உள்ளது இதற்கு எப்படி செய்வது நீங்கள் ஒரு இண்டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் i0 ஐ இணைக்க வேண்டும் i0 க்கு ஏதேனும் ஒரு மதிப்பை எடுக்கலாம் அதாவது 1 ஆம்பியர் இப்போது கிடைக்கும் வோல்டேஜ் V0 என்று எடுக்கலாம் V0 என்பது இந்த வோல்டேஜ் ஆகும் இது பொதுவான நோட் இது V0 எனவே RThevenin V0 i0 இதை செய்வதற்கு ஈக்வெலென்ட் சர்க்யூட்டுக்கு செல்வோம் இங்கே VThevenin 0 இங்கே i0 உள்ளது இந்த கரண்ட் சோர்ஸ் i0 1 ஆம்பியர் என எடுக்கிறோம் V0 நோடல் அனாலிசிஸ் பயன்படுத்தி கணக்கிடலாம் இது க்ரௌண்ட் மற்றும் இந்த வோல்டேஜ் V0 இதுதான் V0 அம்புக்குறி இப்படி என்றால் இது மற்றும் இது மற்றும் இது பொதுவான நோட் இங்கே எந்த ஒரு எலெக்ட்ரிக்கல் எலெமென்ட்டும் இணைக்கப்படவில்லை எனவே அது பொதுவான நோட் எனவே இங்கே KCL பயன்படுத்தலாம் கரண்ட் இந்த டைரெக்சனில் செல்கிறது அது V0 4 இங்கே இவைகள் கரண்ட் இது ix மேல்நோக்கி சரியா கரண்ட் இந்த டைரெக்சனில் திரும்ப எழுதுகிறேன் V0 4 இந்த டைரெக்சனில் எடுத்தால் கரண்ட் V0 2 ix மேல்நோக்கி எடுத்தால் ix V0 2 மற்றும் இது பொதுவான நோட் இதுவும் அதே நோட் தான் அப்படியென்றால் இது அந்த நோட் என்றால் இது கரண்ட் 2 ix இந்த கரண்ட் இந்த நோடிலிருந்து வெளியே வருகிறது இங்கே KCL பயன்படுத்தினால் அதாவது இங்கே இது பொதுவான நோட் மற்றொரு கரண்ட் V0 4 இதுதான் V0 4 இதுவும் இந்த டெர்மினல் ஐ விட்டு வெளியேறுகிறது மற்றொரு கரண்ட் ix இப்படி எடுக்கிறோம் நமக்கு தெரியும் ix V0 2 ix அது இந்த நோடுக்குள் செல்கிறது கரண்ட் ix மற்றும் i0 இங்கே நுழைகிறது எனவே i0 ix இந்த இரண்டும் இந்த நோடுக்குள் நுழைகிறது 2 ix V0 4இவை வெளியேறுகிறது அதாவது இந்த கரண்ட் சோர்ஸ் ஐ பொருத்து எனவே 2 ix V0 4ஆனால் ix V0 2 இதை இங்கே போடலாம் V0 2 V0 2 பின்னர் தீர்வு கண்டால் V0 மதிப்பு கிடைக்கும் நான் சொன்னதெல்லாம் எழுதினால் i0 ix 2 ix V0 4 மற்றும் ix V0 2 இதை மாற்றீடு செய்தால் V0 4 i0 என்று கிடைக்கும் அதாவது நீங்கள் எடுத்துக்கொண்ட i0 ன் மதிப்பு i0 1 ஆம்பியர் அல்லது ஏதேனும் ஒரு மதிப்பு நேரடியாக கிடைக்கும் V0 4 i0 இங்கே i0 1 ஆகும் இவற்றை அழித்துவிடுகிறேன் RThevenin V0 i0 4 Ω நான் ஏற்கனவே சொன்னேன் டிபெண்டென்ட் சோர்ஸ் சர்க்யூட்டில் வரும்போது RThevenin நெகடிவ் ஆக வர வாய்ப்புள்ளது இங்கே 4 Ω இந்த படம் 28 ல் உள்ள சர்க்யூட்டில் தெவெனின் ரெசிஸ்ட்டன்ஸ் நெகடிவ் மதிப்பாக வருகிறது இதன் அர்த்தம் இந்த சர்க்யூட் பவர் கொடுக்கிறது டிபெண்டென்ட் சோர்ஸ் சர்க்யூட்டில் வரும்போது RThevenin நெகடிவ் ஆக வர வாய்ப்புள்ளது இங்கே 4 Ω இங்கே உள்ள சர்க்யூட்டில் தெவெனின் ரெசிஸ்ட்டன்ஸ் நெகடிவ் மதிப்பாக வருகிறது இதன் அர்த்தம் இந்த சர்க்யூட் பவர் கொடுக்கிறது இந்த நிகழ்வில் V0 4 i0 என்ற உறவு கிடைக்கிறது எனவே i0 அல்லது V0 ஒரு மதிப்பு கொடுத்து கணக்கிடலாம் இங்கே நேரடியாக V0 i0 மதிப்பு 4 Ω என்று கிடைக்கிறது இது நெகடிவ் தெவெனின் ரெசிஸ்ட்டன்ஸ் உள்ளதற்கு உதாரணம் ஆகும் அடுத்ததாக மற்றொரு கணக்கிற்கு செல்வோம் எனவே படம் 30 ல் உள்ள சர்க்யூட்டில் தெவெனிஸ் தியெரெம் Thevenin's theorem பயன்படுத்தி லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் RL ல் வோல்டேஜ் என்ன என்று தீர்மானிக்கவும் இது நான்காவது அத்தியாயம் எனவே 4 30 என குறிக்கிறோம் தெவெனிஸ் தியெரெம் Thevenin's theorem பயன்படுத்தி லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் RL 4 Ω ல் செல்லும் கரண்ட் கண்டுபிடிக்க வேண்டும் தெவெனிஸ் தியெரெம் Thevenin's theorem வரும்போது முதலில் இந்த லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் ஐ நீக்கிவிடவேண்டும் ஓப்பன் சர்க்யூட்டாக்க வேண்டும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் இதை சுத்தம் செய்து விடுகிறேன் அடுத்து VThevenin என்ன என்று பார்க்கவேண்டும் இந்த RL 4 Ω துண்டிக்கப்பட்டுவிட்டது இங்கே இதை அடிப்படையில் V 1 2 என்று குறிக்கிறோம் 1 என்பது ஐயும் 2 என்பது - ஐயும் குறிக்கும் எனவே VThevenin Voc Voc என்பது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் VThevenin V12 இது இந்த அம்புக்குறி அங்கே இருக்கிறது இதை Voc VThevenin என அழைக்கிறோம் இது ஓப்பன் சர்க்யூட் எனவே எந்த கரண்ட்டும் இந்த 4 Ω ரெசிஸ்ட்டன்ஸ்ல் போகாது ஏனென்றால் இது துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த மெஷ்ல் KVL பயன்படுத்தலாம் கரண்ட் I ஏற்கனவே குறிக்கப்பட்டுள்ளது மீண்டும் குறிக்கிறேன் நீங்களே அதை எழுதலாம் உங்களுக்காக இங்கே எழுதுகிறேன் அது 12 I பிறகு எல்லாம் உங்களுக்கு தெரியும் 6 அடுத்து 6 I பிறகு 24 0 அதாவது 12 i 6 i 18 i அதாவது 18 i 6 24 0 அப்படியென்றால் i 1 ஆம்பியர் ஆகவே உங்களுக்கு i 1 ஆம்பியர் என்று தெரியும் எனவே இப்போது KVL பயன்படுத்தலாம் இந்த நிகழ்வில் 4 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ல் எந்த ஒரு கரண்ட் ம் செல்லவில்லை கரண்ட் 0எனவே KVL பயன்படுத்தினால் இப்படி செல்கிறோம் எனவே நாம் 6 i என்று எழுதலாம் i 1 ampere எனவே 6 6 x i VThevenin 0 ஏனென்றால் நெகடிவ் டெர்மினல் வருகிறது எனவே VThevenin 6 6 x1 12 volt இங்கே VThevenin 12 volt இங்கே எல்லாம் ஏற்கனவே தீர்வு காணப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது VThevenin 12 volt இங்கே பார்த்தாலும் நாம் தீர்வு கண்டபடி VThevenin Voc V1 2 அதே விடைதான் கிடைக்கிறது அடுத்து RThevenin கணக்கிடுவோம் எனவே RThevenin க்கு வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட் செய்யவேண்டும் அதாவது இங்கே இந்த சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட் செய்கிறோம் இது ஷார்ட் சர்க்யூட் என்றால் இந்த 12 Ω மற்றும் 6 Ω இரண்டும் பேரலெல் மற்றும் 4 Ω சீரிஸ் இணைப்பில் வரும் இது தான் RThevenin இங்கேயுள்ள இந்த இரண்டு சோர்ஸ் ம் ஷார்டெட் 12 மற்றும் 6 இரண்டும் பேரலெல் எனவே RThevenin 12 6 இந்த 4 Ω இதனுடன் சீரிஸ் அது 72 184 எனவே 4 4 8 Ω அதுதான் RThevenin எனவே RThevenin 8 Ω அடுத்து VThevenin இதுதான் VThevenin அதோடு RThevenin அங்கே உள்ளது அது 8 Ω சீரிஸ்சீரிஸ் இணைப்பில் பின்னர் RL 4 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ஐ டெர்மினல் 12 ல் இணைக்க வேண்டும் அப்படி செய்தால் பிறகு அதின் வழியாக செல்லும் கரண்ட் கண்டுபிடிக்கலாம் மொத்த ரெசிஸ்ட்டன்ஸ் 8 Ω 4 Ω 12 Ω எனவே i VThevenin RThevenin RL இங்கே VThevenin 12 volt மற்றும் RThevenin 8 Ω மற்றும் RL 4 Ω எனவே கரண்ட் 1212 1 ஆம்பியர் இந்த 1 ஆம்பியர் கரண்ட் லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் RL வழியாக செல்கிறது RL 5 Ω 6 Ω என மாறுவதெல்லாம் விஷயம் இல்லை அது மாறினாலும் RL வழியாக செல்லும் கரண்ட் கிடைக்கும் ஏனென்றால் சர்க்யூட்டின் பிற பகுதிகள் மாறாமல் இருக்கிறது எனவே VThevenin மற்றும் RThevenin மாறாமல் இருக்கும் இது தான் தெவெனின்ஸ் தியெரெத்தின் Thevenin's theorem நன்மை ஆகும் ஆகவே VL I X RL இங்கே கரண்ட் 1 ஆம்பியர் RL 4 எனவே 4 X 1 4 volt எனவே லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் RL ல் வோல்டேஜ் 4 volt இதனால் தான் இது VL 4 volt என்று கிடைக்கிறது அடுத்து இன்னொரு வகையான கணக்கைப் பார்க்கலாம் அடுத்து தெவெனின்ஸ் தியெரெம்Thevenin's theorem பயன்படுத்தி இந்த பாய்ன்ட் 1 மற்றும் 2 க்கிடையே உள்ள 3 Ω ரெசிஸ்ட்டரில் செல்லும் கரண்ட் என்ன என்று கண்டுபிடிக்கவும் இது தான் கேள்வி இந்த டைரெக்சனில் செல்லும் பாய்ன்ட் 1 மற்றும் 2 க்கிடையே உள்ள 3 Ω ரெசிஸ்ட்டரில் செல்லும் கரண்ட் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் அந்த 3 Ω ரெசிஸ்ட்டர் இங்கே இருக்கிறது முதலில் இந்த இடத்தை துண்டிக்க வேண்டும் வோல்டேஜ் V12 Voc ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் VThevenin எல்லாம் அதே தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் RThevenin கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இந்த 3 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ஐ வெளியே எடுக்கவும் அதை துண்டித்துவிட்டால் சர்க்யூட் இப்படிதான் இருக்கும் இது Voc இது 1 மற்றும் இது 2 1 ஐ பாசிட்டிவ் 2 ஐ நெகடிவ் ஆக எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் 2 ஐ பாசிட்டிவ் 1 ஐ நெகட்டிவ் ஆகவும் எடுக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல தன்னிச்சையாக நாம் எடுப்பதுதான் ஆகவே இந்த வோல்டேஜ் Voc அந்த அம்புக்குறி முனை மற்றும் இது இப்போது Voc VThevenin V12 என்ன என்று பார்க்க வேண்டுமென்றால் எப்படி செய்வது இங்கே ஓப்பன் இருப்பதால் i2 இப்படி எடுக்கிறோம்எனவே இது ஒரு தனி மெஷ் இது ஒரு தனி மெஷ் இங்கே எந்த கரண்ட்டும் போகாது ஏனென்றால் இது ஓப்பன் துண்டிக்கப்பட்டுள்ளது இது ஓப்பன் எனவே கரண்ட் இப்படி போகிறது எனவேதான் i2 இப்படி எடுக்கிறோம் இது i1 இரண்டு தனிப்பட்ட மெஷ் உள்ளது எனவே i1 இந்த டைரெக்சன் i2 இந்த டைரெக்சன் மற்றும் 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இங்கே இப்படி இருக்கிறது அதே கரண்ட் செல்வதால் இந்த i2 1 ஆம்பியர் இதை நேரடியாகவே எழுதலாம் ஏனென்றால் இந்த 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் மட்டுமே இந்த மெஷ் ல் இருக்கிறது i1 கண்டுபிடிக்க KVL பயன்படுத்த வேண்டும் 6 12 18 Ω 18 x i1 6 ஏனென்றால் இது 6 volt எனவே i1 618 13 ஆம்பியர் ஆகவே i2 1 ஆம்பியர் மற்றும் i1 13 ஆம்பியர் இது i1 மற்றும் i2 ஏற்கனவே இவற்றை விளக்கியுள்ளேன் இது Voc VThevenin அடுத்து Voc கண்டுபிடிக்க என்ன செய்வது எதிர்கடிகார சுற்று திசையில் KVL பயன்படுத்தலாம் நான் இப்படி எழுதுகிறேன் இப்படி பார்த்தால் 12 i1 ஏனென்றால் i1 இப்படி போகிறது அடுத்து 2 i2 ஏனென்றால் i2 இப்படி போகிறது ஆனால் நாம் எதிர்கடிகார சுற்று திசையில் செல்கிறோம் எனவே 2 i2 VThevenin அது 12 i1 2 i2 பின்னர் - டெர்மினல் முதலில் வருகிறது எனவே Voc Voc அல்லது VThevenin 0 Voc VThevenin 12 i1 2 i2 என்று எழுதலாம் 12 i1 2 i2 12 x13 2 x 1 2 volt எனவே VThevenin 2 volt எனவே RThevenin கண்டறிய கரண்ட் சோர்ஸ் ஓப்பன் அதாவது ஆஃப் செய்ய வேண்டும் வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் செய்ய வேண்டும் பின்னர் RThevenin இந்த டெர்மினல் 1 மற்றும் 2 க்கு இடையே கிடைக்கும் இந்த நிகழ்வில் 6 Ω மற்றும் 12 Ω பேரலெல் அப்படியென்றால் 6 12 அதோடு இந்த 2 Ω சீரிஸ் இணைப்பில் வரும் எனவே 2 இதுதான் RThevenin 6 Ω VThevenin 2 volt என்றும் RThevenin 6 Ω என்றும் கிடைக்கிறது 1 மற்றும் 2 க்கு இடையில் 3 Ω இதையும் இணைப்போம் சர்க்யூட் மூடிய சர்க்யூட்டாக இருக்கும் எனவே i VThevenin RThevenin 3 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் 2 6 3 2 9 ஆம்பியர் 2 9 ஆம்பியர் கரண்ட் இந்த 3 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் வழியாக செல்கிறது ஆகவே இதுதான் 2 9 ஆம்பியர் VThevenin RThevenin 3 இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்து தெவெனின்ஸ் தியெரெம்Thevenin's theorem பயன்படுத்தி படம் 36 ல் உள்ள சர்க்யூட் க்கு 10 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ல் செல்லும் கரண்ட் ஐ தீர்மானிக்கவும் இது தான் படம் 36 இதில் இந்த 10 Ω ரெசிஸ்ட்டரில் தான் பார்க்க வேண்டும் இந்த 10 Ω அல்ல எனவே இது தான் 12 நீங்கள் இந்த 10 Ω ரெசிஸ்ட்டன்ஸ்ல் செல்லும் கரண்ட் என்ன என்று பார்க்க வேண்டும் இந்த வோல்டேஜ் 20 volt இந்த கேள்விக்கு விடை காண இந்த 10 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ஐ வெளியே எடுக்க வேண்டும் அதாவது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அல்லது தெவெனின் வோல்டேஜ் கிடைக்க ஓப்பன் சர்க்யூட் ஆக்க வேண்டும் பின்னர் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் RThevenin கண்டுபிடிக்க வேண்டும் எனவே என்ன செய்ய வேண்டும் 10 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ஐ ஓப்பன் செய்ய வேண்டும் இது தான் டெர்மினல் 1 மற்றும் 2 எனவே Voc என்பது வேறெதுவும் இல்லை அது VThevenin V12 இதை பல முறை சொல்லியுள்ளேன் இப்போது இந்த சர்க்யூட்டின் i1 மற்றும் i2 என்ன என்று பார்க்க வேண்டும் அது ஓப்பன் அது 1 மற்றும் 2 இந்த 10 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ஓப்பன் இந்த கரண்ட் i1 இந்த 90 Ω மற்றும் 10 Ω இரண்டும் சீரிஸ் இங்கேயும் கரண்ட் i1 போகிறது அதேபோல் இது ஓப்பன் கரண்ட் i2 இங்கே இந்த ப்ரான்ச்சிலும் போகிறது ஆகவே நீங்கள் இதன் குறுக்கே வோல்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டும்இந்த வோல்டேஜ் 20 volt இணைக்கப்பட்டுள்ளது உங்கள் புரிந்து கொள்ளுதலுக்காக இந்த சர்க்யூட்டை மாற்றுவடிவில் வரைகிறேன் இந்த 90 Ω மற்றும் 10 Ω இவை இரண்டும் சீரிஸ் அது 100 Ω ஆகும் அதேபோல் 55 மற்றும் 5 Ω இரண்டும் சீரிஸ் அது 60 Ω அதோடு இந்த 20 volt இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் செல்லும் கரண்ட் i1 மற்றும் இதில் செல்லும் கரண்ட் i2 ஆகவே i1 20 volt 100 எனவே 1 5 ஆம்பியர் ஆகும் அதாவது இங்கே i1 1 5 ஆம்பியர் அதேபோல் i2 20 volt 60 1 3 ஆம்பியர் i1 1 5 ampere மற்றும் i2 1 3 ஆம்பியர் என்று கிடைக்கிறது இப்போது என்ன செய்யவேண்டும் KVL பயன்படுத்தலாம் இது தான் Voc VThevenin KVL இந்த பக்கம் பயன்படுத்தலாம் அதேபோல் இடது பக்கமும் பயன்படுத்தலாம் இரண்டிலும் ஒரே விதமான பதில் கிடைக்கும் எனவே இப்படி செல்கிறோம் இது i1 கரண்ட் இங்கே போகிறது இங்கே i2 கரண்ட் இப்படி போகிறது எனவே 10 i1 அது 10 i1 - இந்த 5 i2 ஏனென்றால் நாம் இப்படி போகிறோம் ஆனால் அது அப்படி போகிறது எனவேதான் 5 i2 Voc 0 Voc என்பது VThevenin ஆகும் அது 10 i1 5 i2 இதில் i1 மதிப்பையும்i2 மதிப்பையும் பதிவிட்டால் தெவெனின் வோல்டேஜ் கிடைக்கும் அந்த மதிப்புகளை பதிவிட்ட பின்னர் நமக்கு VThevenin Voc 13 volt என்று கிடைக்கிறது இப்போது இரண்டாவது விஷயம் இந்த டெர்மினல் 1 மற்றும் 2 க்கு இடையில் RThevenin கண்டுபிடிக்க வேண்டும் எனவே RThevenin க்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்டெட் அதாவது இந்த 2 முனைகள் ஷார்டெட் இதற்கு ஈக்வெலென்ட் சர்க்யூட் வரைந்தால் இப்படி செய்வேன் அதற்கு முன்பு சிறிது காத்திருக்கவும் ஆகவே ஈக்வெலென்ட் கிடைக்க என்ன செய்வது இந்த இரண்டு முனைகளையும் இணைக்க வேண்டும் இப்படி மாற்றினால் இது 90 Ω இது 10 Ω அதாவது இந்த முனையை இப்படி இணைத்துள்ளேன் இது 55 Ω மற்றும் இது 5 Ω இது பாய்ன்ட் 1 மற்றும் 2 இந்த இரண்டும் ஷார்டெட் இந்த இரண்டும் ஷார்டெட் அப்படியென்றால் இந்த இரண்டு பாய்ன்ட்கள் முனைகள் ஷார்டெட் எனவே 90 மற்றும் 10 இவை இரண்டும் பேரலெல் 55 மற்றும் 5 இவை இரண்டும் பேரலெல் இந்த சர்க்யூட்டை வேறு வடிவில் மாற்றி வரையலாம் இது டெர்மினல் 1 மற்றும் இது 90 Ω மற்றும் இது 10 Ω இது பொதுவான டெர்மினல் மேலும் இது 55 Ω இது 5 Ω மற்றும் இது டெர்மினல் 2 எனவே ஈக்வெலென்ட் 100 அது 9 Ω ஆகும் அடுத்து 55 5 4 58 கணக்கீடு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த 9 Ω 4 58 Ω இரண்டும் சீரிஸ் இதுதான் நாம் இதுவரை செய்தது இது ஷார்டெட் சொல்லியிருந்தேன் இங்கே காட்டியுள்ளபடி 90 10 பேரலெல் மற்றும் 55 5 பேரலெல் பின்னர் 9 Ω 4 58 Ω இவை சீரிஸ் மொத்தம் RThevenin 13 இந்த 10 Ω இங்கே இணைக்கப்பட்டுள்ளது VThevenin 13 volt RThevenin 13 58 Ω அதோடு இந்த 10 Ω இணைக்கப்பட்டுள்ளது கரண்ட் I VThevenin RThevenin 10 13 13 58 10 அது 0 014 ஆம்பியர் இதெல்லாம் சுலபமாக புரியக்கூடியதே அடுத்து இந்தபடம் 50 ல் உள்ள சர்க்யூட்க்கு தெவெனின்ஸ் தியெரெம்Thevenin's theorem பயன்படுத்தி 50Ω ரெசிஸ்ட்டரில் செல்லும் கரண்ட் என்ன என்று பார்க்க வேண்டும் இதற்கும் முந்தைய கணக்கிற்கும் உள்ள வித்தியாசம் அதில் உள்ள எண் மதிப்புகள் மாறுபடுகிறது ஆனால் அதேபோன்ற வடிவம் அதோடு 10 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் இங்கே சேர்க்கப்பட்டுள்ளது முந்தைய கணக்கில் இங்கே ரெசிஸ்ட்டர் எதுவும் இல்லை இங்கே 50 Ω 10 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் இருக்கிறது 50 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ல் செல்லும் கரண்ட் ஐ கண்டறிய வேண்டும் இந்த டெர்மினலை 1 என்றும் இதை 2 என்றும் குறிக்கலாம் அதே முறைகளை பின்பற்றலாம் முதலில் இந்த 50 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ஐ ஓப்பன் செய்யவேண்டும் துண்டிக்க வேண்டும் அதை துண்டித்துவிட்டால் சர்க்யூட் இப்படி இருக்கும் இது Voc அடிப்படையில் Voc VThevenin V 12 எல்லாம் அதேதான் இந்த 50 Ω ஐ ஓப்பன் செய்துவிட்டோம் பாருங்கள் 30 60 இரண்டும் சீரிஸ் அது 90 Ω இந்த பக்கமும் 60 30 இரண்டும் சீரிஸ் எனவே 60 30 90 Ω இங்கே 90 Ω மற்றும் 90 Ω அதாவது i1 i2 i 2 ஏனென்றால் இங்கே என்ன கரண்ட் போகிறதோ அதில் பாதி இதன் வழியாகவும் பாதி இதன் வழியாகவும் பிரிந்து செல்லும் i1 i2 i 2 அதாவது i 2 i1 2 i2 i2 மற்றும் i1 தெரியும் இது முதல் விஷயம் அதாவது i1 i2 i2 இங்கே KCL பயன்படுத்தலாம் i i1 i2 2i1 அல்லது 2 i2 இதைதான் இங்கே எழுதியுள்ளோம் இபோது KVL பயன்படுத்தி i1 i2 ஐ கண்டுபிடிக்கலாம் இப்படி KVL பயன்படுத்தினால் 10 x i ஏனென்றால் i இப்படி செல்கிறது ஏனென்றால் i இப்படி செல்கிறது 10 x i நாம் இப்படி செல்கிறோம் இந்த i2 கரண்ட் 60 மற்றும் 30 வழியாக செல்கிறது எனவே 90 i2 பிறகு 5 0 ஏனென்றால் இது 5 volt 10 i1 i2 90 i2 5 ஆனால் i2 i1 இதை இங்கே பதிவிட்டால் i1 i2 ன் விடை கிடைக்கும் இங்கே எழுதப்பட்டுள்ளது அதாவது 110 i1 5 i1 i2 5110 122 ஆம்பியர் i i2 i1 1 22 ஆம்பியர் இது கிடைத்தவுடன் பின்னர் KVL பயன்படுத்தவும் அந்த சர்க்யூட்டுக்கு செல்கிறேன் இங்கே KVL பயன்படுத்தலாம் RL இங்கே மற்றும் Voc இங்கே இந்த லூப்பில் பயன்படுத்தலாம் இது i1 இது i2 எனவே 60 i1 பிறகு 30 i2 Voc i1 i2 இதன் மதிப்பை இங்கே பதிவிட்டால் Voc VThevenin கிடைக்கும் அதைத்தான் இங்கே எழுதியுள்ளேன் Voc 1 36 volt என்று கிடைக்கிறது அதுதான் VThevenin Voc என்பதும் VThevenin என்பதும் ஒன்றுதான் குழப்பம் அடைய வேண்டாம் அடுத்து ஈக்வெலென்ட் RThevenin என்ன செய்வது இது ஷார்டெட் இது 10 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் அது இல்லையென்றால் இது இங்கே வரும் இந்த 10 Ω அங்கே இருக்கும் ஏனென்றால் அது ஷார்டெட் இந்த இரண்டு புள்ளிகளும் இணைந்திருக்கும் அந்த இடத்தில் எதுவும் இருக்காது எனவே 10 Ω அங்கே இருக்கும் அதைத்தான் செய்துள்ளோம் அகவேதான் இப்படி இங்கே 30 60 மற்றும் 10 Ω 60 மற்றும் 10 Ω அவை டெல்டா வடிவில் வருகிறது அதை ஸ்டார் வடிவில் மாற்ற வேண்டும் இது R1 R2 R3 என்றால் R1 R2 R3 30 60 10 100 Ω பின்னர் இந்த ப்ரான்ச் ன் மதிப்பை கண்டறிய முடியும் இந்த ப்ரான்ச் ன் மதிப்பு என்ன ரெசிஸ்ட்டன்ஸ் என்ன எனவே R1 R2 R3 1800100 18 Ω அதேபோல் இந்த பிரான்ச்சில் R1 R2 R3 300100 3 Ω அடுத்து இது R1 R2 R3 600100 6 Ω எனவே இது 18 Ω மற்றும் டெர்மினல் 1 2 இங்கே இப்படி வரும் 3 Ω மற்றும் 60 Ω இவை இரண்டும் சீரிஸ் 6 Ω மற்றும் 30 Ω இவை இரண்டும் சீரிஸ் மற்றும் டெர்மினல் 1 2 இப்படி இருக்கும் இதை சேர்த்தால் பேரலெல் ஆக வரும் 603 63 Ω 306 36 Ω இவை இரண்டும் பேரலெல் எனவே ஈக்வெலென்ட் 6336 22 91 Ω இதோடு இந்த 18 Ω சீரிஸ் இணைப்பில் வரும் இவை இரண்டும் பேரலெல் எனவே ஈக்வெலென்ட் 6336 22 91 Ω இதோடு இந்த 18 Ω சீரிஸ் இணைப்பில் வரும் ஆகவே மொத்தம் 40 RThevenin 40 91 அது 40 91 இங்கே உள்ளது மற்றும் VThevenin இங்கே நாம் வெளியே எடுத்த 50Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ஐ இணைப்போம் இந்த 50Ω ரெசிஸ்ட்டன்ஸ் வழியாக செல்லும் கரண்ட்டை கணக்கிடலாம் கரண்ட் i 0 015 ஆம்பியர் என்று கிடைக்கிறது எனவே தெவெனின்ஸ் தியெரெம் Thevenin's theorem சுலபமானது முழு சர்க்யூட்டை தீர்ப்பதைத் தவிர்த்து VThevenin மற்றும் RThevenin மட்டுமே கண்டுபிடித்து அதோடு அந்த ரெசிஸ்ட்டன்ஸ் ஐ இணைத்தால் போதும் அந்த ரெசிஸ்ட்டன்ஸ் வழியாக செல்லும் கரண்ட் ஐ எளிதில் கணக்கிட முடியும் இங்கே 50 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் வழியாக செல்லும் கரண்ட் ஐ கணக்கிட முடியும் எனவே இதுதான் அதில் போகும் கரண்ட்